தயாரிப்பு மேம்பாட்டு செயல்முறைகள் குறித்த இந்த பாடத்திட்டத்தின் அடுத்த விரிவுரைத் தொடருக்கு வரவேற்கிறேன் திரையின் நேரம் 0023 இல் பார்க்கவும் மறைமுக முன்மாதிரி பல வேறுபட்ட இரண்டாம்நிலை செயல்முறைகளை மறைமுக முன்மாதிரிக்கு பயன்படுத்தலாம் மிக முக்கியமானது அறை வெப்பநிலை வலுப்பதனீட்டல் என்றும் அழைக்கப்படுகிறது அல்லது இது சுருக்கமாக RTV என அழைக்கப்படுகிறது இது வெற்றிட வார்ப்பு என்றும் அழைக்கப்படுகிறது அல்லது இது சிலிக்கான் ரப்பர் அச்சு என்றும் அழைக்கப்படுகிறது அறிமுக சொற்பொழிவி ல்நாங்கள் செய்த இடது பக்க காதுக்காக நாங்கள் செய்த காது பற்றி நான் உங்களுடன் பேசினேன் எனவே நாங்கள் வலது பக்க காதை ஸ்கேனிங் செய்தோம் பின்னர் டாக்டர்களின் உதவியுடன் சில முறுக்குதல் செய்தோம் பின்னர் நாங்கள் விரைவு முன்மாதிரி மூலம் அதை ஒரு அச்சு மூலம் உருவாக்க முயற்சித்தோம் பின்னர் இந்த நுட்பத்தை வெற்றிட வார்ப்பு அல்லது சிலிக்கான் ரப்பர் மோல்டிங் என்று அழைத்தோம் எனவே இது உண்மையில் மறைமுக வகை முன்மாதிரி இது நாம் செய்த மறைமுக வகை உற்பத்தியைத் தவிர வேறில்லை சிலிக்கான் ரப்பர் மோல்டிங் போல இரண்டாம் நிலை செயல்முறைகள் பெரும்பாலானவை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ கைமுறை செயல்முறைகள் ஆகும் நீண்ட சுழற்சி நேரத்துடன் எனவே சிறிய தொடர்கள் அல்லது ஒரு வகையான உற்பத்திக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது முன்மாதிரி பற்றி நீங்கள் பேசும்போது இது ஒரு நேரத்தில் ஒன்றைப் பயன்படுத்தலாம் இன்று நீங்கள் முன்மாதிரிகளில் கூட விரும்பினால் நீங்கள் பல வாடிக்கையாளர் கருத்துக்களைப் பெற விரும்பினால் நாங்கள் எப்போதும் ஒரு சிறிய தொடரை ஒரு சிறிய தொகுதி அளவைத் தேடுவோம் எனவே இந்த மறைமுக முன்மாதிரி நுட்பத்தைப் பயன்படுத்தலாம் உதாரணமாக ஒரு பிளக் அமைப்புக்கு வெவ்வேறு வண்ணங்களின் பிளக் துளை அமைப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மை தேவைப்படுகிறது எனவே நாங்கள் என்ன செய்கிறோம் அல்லது பிளக் அமைப்புக்குப் பதிலாக நீங்கள் ஒரு சுட்டி அமைப்பை எடுத்துக் கொள்ளலாம் இது ஒரு கணினியுடன் இணைக்கப்பட்ட ஒரு சுட்டி எனவே நீங்கள் ஒரு புதிய வடிவமைப்பின் பல சுட்டிகளை உருவாக்க விரும்பினால் அது அதிக பொருளாதார மற்றும் பயனர் நட்பாகும் எனவே இந்த நுட்பங்கள் மூலம் இந்த முன்மாதிரியை உருவாக்க முயற்சிக்கிறோம் இதில் வண்ணத்தையும் வெளிப்படைத்தன்மையையும் வடிவத்தையும் காட்ட முயற்சிக்கிறோம் வாடிக்கையாளர்களிடம் இருந்து கருத்தைப் பெற்று அதை நேர்த்தியாக்கலாம் உண்மையில் இன்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால் மணிக்கட்டில் இருந்து விரல் நுனி வரை ஒவ்வொரு நபருக்கும் அவரவர் பணிச்சூழலியல் காரணிகள் உள்ளன எனவே இப்போது தனிப்பட்ட தேவைகளுக்காக நாங்கள் ஏன் சுட்டிகளின் தனிப்பயனாக்கத்தை தொடங்கி பின்னர் அவற்றின் பயன்பாட்டிற்காக அதை அவர்களுக்கு வழங்கத் தொடங்குவதில்லை என்று அவர்கள் பேசுகிறார்கள் எனவே அந்த வழியில் மறைமுக முன்மாதிரி என்பது பயன்படுத்தப்படும் நுட்பமாகும் இரண்டு பகுதியின் சேர்க்கை உற்பத்தி மாஸ்டரின் வீட்டமைப்பு அடிப்படையில் தேவைகளைப் பூர்த்தி செய்ய சிலிக்கான் ரப்பர் அச்சு தயாரிக்கப்பட வேண்டும் அவை முன்மாதிரி பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட முன்மாதிரிகளாக இருப்பதால் அமைப்பு கூறுகள் தொடர் தயாரிப்புகள் அல்ல இருந்தாலும் அவை மிகச் சிறப்பாக செயல்படுகின்றன நாம் என்ன செய்தாலும் காது ஒரு முன்மாதிரி ஆகும் எனவே அது இன்னும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் அதற்கான இயக்க சுமை இல்லை என்றால் அது ஒரு நபருக்கு இடது காது என்ற ஒரு நோக்கத்திற்காக செயல்படுகிறது மென்மையான பொருட்களிலிருந்து முன்மாதிரி பாகங்கள் ரப்பராக இருக்கும் கேஸ்கட்கள் பெரும்பாலும் மிகவும் சிக்கலான வடிவங்களைக் கொண்டுள்ளன எனவே நாம் அதை அடைகிறோம் பின்னர் அது செயல்படுகிறதா என்று பார்க்கிறோம் உலோகத்திலிருந்து உலோக தொடர்புக்கு முயற்சிக்கும்போது கார் கண்ணாடியின் கேஸ்கட்களுக்கு இது முக்கியமாக உண்மையாகும் இது தண்ணீருக்கு எதிராக அடைப்பது கண்ணாடி மற்றும் சன்னலின் பாகங்களை சரிசெய்தல் கம்பிவடங்களை மாற்றுவது கவர்ச்சிகரமான ஒளியியல் தோற்றம் மற்றும் அருகிலுள்ள நீட்டப்பட்ட அடைப்புகளை ஒருங்கிணைத்தல் போன்ற பல செயல்பாடுகளை நிறைவேற்ற வேண்டும் எனவே நாம் சொல்ல வருவது ஒரு கண்ணாடியை சரிசெய்ய பொருத்தும்போது அது ஒரு காரில் கண்ணாடியை பொருத்துவது மட்டுமல்ல எனவே இன்று இது அனைத்தும் இயங்கும் கட்டுப்பாட்டு கண்ணாடியாகும் எனவே அதில் கம்பிவடங்கள் செல்லும் உங்களிடம் ஒரு சிறிய மோட்டார் இருக்கும் இது உங்களுக்கு ஒரு 'xy' தளத்தின் சுழற்சியைக் கொடுக்கும் பின்னர் இன்று உயர் ரக கார்களில் 'y' திசையிலும் இருக்கிறது மேலும் நீங்கள் கண்ணாடியின் இயக்கத்தைக் கொண்டிருக்கலாம் இந்த கண்ணாடியை தண்ணீரிலிருந்து அடைக்க வேண்டும் பின்னர் பெரிய தாக்கத்தில்கூட கண்ணாடியைத் தாங்கும் வகையில் அதன் பொருத்துதல் இருக்க வேண்டும் உதாரணமாக இது 607080 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று குழிகளுக்கு எதிராக மோதும்போது அல்லது ஓடும்போது அது கீழே விழக்கூடாது எனவே அது அடுத்தது மற்ற காரைத் தொடும்போது அதிக தாக்கத்தை எதிர்கொள்ளும் வகையில் இது செய்யப்படுகிறது எனவே இந்த விஷயங்கள் அனைத்திற்கும் கண்ணாடியை பொருத்துதல் ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் இந்த கண்ணாடி பொருட்களுக்காக உருவாக்கப்பட்ட கேஸ்கெட்டானது மறைமுக வகை முன்மாதிரிக்கு சரியான எடுத்துக்காட்டு ஆகும் எனவே அடுத்த தலைப்பு மறைமுக கருவி மறைமுக செயல்முறைகள் அதே நகலெடுக்கும் நடைமுறையை அடிப்படையாகக் கொண்டது இறுதிப் பகுதியைப் பெறுவது அதன் குறிக்கோள் அல்ல ஆனால் இறுதி பாகங்கள் அல்லது தயாரிப்புகளின் சிறிய அல்லது நடுத்தர அளவிலான தொகுதியின் உற்பத்திக்கான அடிப்படையை வழங்கும் ஒரு கருவியே மறைமுக கருவியாகும் கருவி எஃகு மூலம் தயாரிக்கப்படும் தொடர் கருவிகளுக்கு மாறாக அச்சு செய்யும் தொழிற்துறையுடன் ஒப்பிடும்போது விரைவாகவும் மலிவாகவும் தயாரிக்க முடியும் எனவே அவர்கள் பல முறை எஃகு கருவியை பயன்படுத்துகிறார்கள் இந்த கருவி எஃகு பல முறை இயந்திரமயமாக்கல் செயல்பாட்டு எந்திரத்தால் உருவாக்கப்பட்டது இது வழக்கமான அல்லது நவீன உருவாக்கும் முறையில் உருவாக்கப்படலாம் நவீன உற்பத்தி முறையில் நீங்கள் தேவையான வெளியீட்டைப் பெற்றாலும் அது ஒரு ஆற்றல் திறனற்ற செயல்முறையாகும் எனவே அதை உருவாக்க நிறைய நேரம் எடுக்கும் அதன் மேற்பரப்பில் இறுதிக்கட்ட செயல்முறைகளை செய்ய வேண்டியிருக்கும் எனவே இறுதிகட்ட வேலைகள் மிகவும் சவாலான ஒன்றாகும் அதை இயந்திரமயமாக்குவது என்பது நவீன எந்திர செயல்முறை மூலம் நீங்கள் வெளியீட்டைப் பெறுவீர்கள் அதன் பிறகு நாங்கள் இறுதிகட்ட செயல்முறையைச் செய்ய முயற்சிக்கிறோம் ஒரு சிக்கலான கருவி அச்சை முடிக்க நிறைய நேரம் எடுக்கும் எனவே இன்று அவர்கள் அதை தானியக்கமாக்குவதில் நிறைய செயல்முறைகளை புதுமைப்படுத்த முயற்சிக்கின்றனர் எனவே நீங்கள் கருவி எஃகு சுழற்சியில் கருவி எஃகு தேர்வு செய்ததால் வெளியீட்டைப் பெற இந்த செயல்முறைகள் அனைத்தையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த நவீன அல்லது வழக்கமான செயலுக்கு உட்படுத்தாமல் முழு பகுதியையும் நீங்கள் செய்ய முடிந்தால் மற்றும் இறுதிகட்ட வேலையை தவிர்த்தால் நீங்கள் விரும்பியதை நேரடியாகப் பெறுவீர்கள் இது மறைமுக கருவி என்று அழைக்கப்படும் செயல்முறை ஆகும் எனவே இந்த மறைமுக கருவியை நீங்கள் ஒப்பிடும்போது இந்த செயல்முறைகள் மிக வேகமாக இருக்கின்றன அதனால்தான் இன்று உலோக அடிப்படையிலான முன்மாதிரி நுட்பங்களைப் பற்றி பேசுகிறோம் பல நுட்பங்கள் வந்துள்ளன எனவே உண்மையில் மக்கள் பாகங்கள் தயாரிக்க உலோக இழை கம்பி பயன்படுத்தத் தொடங்கியுள்ளனர் மக்கள் அலுமினிய உலோகக் கலவைப் பொடிகள் டைட்டானியம் உலோகக் கலவைப் பொடிகள் ஆகியவற்றை தயாரிக்கத் தொடங்கியுள்ளனர் இதில் அவர்கள் நேரடியாக அதை செய்கிறார்கள் உண்மையில் தாமதமாக முடிப்பதும் மேம்படுத்தப்பட்டுள்ளது விரைவு உற்பத்தியில் அல்லது விரைவு முன்மாதிரிகளில் கூடஇந்த இறுதி கட்ட வேலைகள் ஒரு மிகப்பெரிய சவாலாகும் எனவே மக்கள் இந்த சிக்கலில் இருந்து வெளியேற முயற்சிக்கிறார்கள் ஆனால் வழக்கமான பாதை வழியாக செல்லும் கருவி எஃகுடன் ஒப்பிடுகையில் சேர்க்கை உற்பத்தி பாதை மூலம் அதைச் செய்தால் அது மிக விரைவாக தயாரிக்கப்படுகிறது அது மலிவானது மறைமுக முன்மாதிரி போலவே மறைமுக கருவியும் சேர்க்கை உற்பத்தி மாத்திரை பயன்படுத்துகிறது இதனால் மில்லிங் கிரைண்டிங் மற்றும் பிற EDM செயல்முறைகளைத் தவிர்க்கிறது எனவே என்ன நடக்கிறது கருவியை உருவாக்குதல் மற்றும் இந்த கருவிகள் என்ன ஒன்று அதுவும் விலை உயர்ந்தது எனவே நாம் ஒரு வழக்கமான அச்சை உருவாக்க முயற்சிக்கும்போது அது விலை உயர்ந்தது எனவே அதிக எண்ணிக்கையிலான பகுதிகளை உருவாக்குவதன் மூலம் மட்டுமே விலை கட்டுப்படி ஆகும் உதாரணமாக நீங்கள் அதிக எண்ணிக்கையிலான பகுதிகளை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் நீங்கள் 10 பகுதிகளின் சிறிய தொகுதி அளவைத் தேடுகிறீர்கள் அச்சிக்கு மாற்று வேறு எதுவும் இல்லை எனவேஅச்சு இறுதியாக மெட்டல் ஃபாமிங் மற்றும் வார்ப்பு செயல்முறைக்கு மீண்டும் தேவைப்படுகிறது இவைகளுக்கு மீண்டும் ஒரு மூலப்பொருட்களின் பங்கு குறைந்தபட்ச அளவு தேவைப்படுகிறது எனவே இது வேறுபட்ட முற்றிலும் மாறுபட்ட பாதையில் செல்கிறது எனவே மக்கள் இந்த கருவி எஃகு வழியைத் தவிர்க்க முயற்சிக்கிறார்கள் வாடிக்கையாளர் தேவைகளைப் பூர்த்தி செய்வதற்கான மறைமுக கருவிகளை உருவாக்க அவர்கள் இந்த AM நுட்பங்களைப் பயன்படுத்துகிறார்கள் மேலும் பல சமயங்களில் நீங்கள் எதைச் செய்ய ஆரம்பித்தாலும் அதற்கு முதலில் அச்சை உருவாக்க வேண்டும் அச்சை வடிவமைக்கும் நேரம் கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு அருகில் ஆகும் இது ஒரு சிக்கலான அச்சு என்றால் அது இரண்டு மாதங்கள் வரை ஆகும் பின்னர் அதன் வடிவம் மட்டும் அல்லாமல் நீங்கள் வடிவம் மற்றும் அளவைச் செய்ய வேண்டும் இது நீங்கள் செய்ய வேண்டிய உருவகப்படுத்துதலாகும் மேலும் பொருள் எவ்வாறு படிகிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் வெவ்வேறு புள்ளிகளில் உருவாகும் என்ன என்பதைக் கண்டறியவும் உங்களிடம் எத்தனை இன்ஜெக்ஷன் புள்ளிகள் இருக்க வேண்டும் இந்த விஷயங்கள் அனைத்தும் செய்வது மிகவும் சிக்கலான வேலை ஆகும் எனவே நீங்கள் ஒரு உலோக அச்சை உருவாக்க முடிவு செய்தால்அதன் செயல் பாதைக்கும் மட்டுமே ஆறு மாதங்கள் ஆகும் மேலும் 6 மாதங்களுக்குப் பிறகு நீங்கள் உருவாக்கிய அனைத்தும் வாடிக்கையாளரால் ஏற்றுக்கொள்ளப்படுவது அவசியமில்லை மாடுலர் வடிவமைப்புகளை நாங்கள் பின்பற்றினாலும் ஆனால் இறுதியாக வடிவம் மற்றும் அளவு மற்றும் சிறு குறு என்று எதை செய்தாலும் சரியாக திட்டமிட வேண்டும் இது நீண்ட நேரம் எடுக்கும் ஆனால் இந்த சேர்க்கை உற்பத்தி வழியை நீங்கள் பின்பற்றினால் அதை மிக வேகமாக அடைய முடியும் மேலும் நாம் வெளியீடுகளைப் பெறலாம் எனவே இந்த முதல் தொடர் சொற்பொழிவுகளில் பயன்படுத்திய பழைய படத்தை மீண்டும் பயன்படுத்துகிறேன் எனவே இந்த மறைமுக கருவி சேர்க்கை உற்பத்தி எங்கிருந்து வருகிறது என்பதை நீங்கள் இப்போது பாராட்டுவீர்கள் பின்னர் விரைவு முன்மாதிரிRP விரைவு உற்பத்தி வருகிறது எனவே இங்கே எங்களுக்கு திட பட இமேஜிங் மற்றும் கருத்து மாடலிங் உள்ளது இந்த படம் மிகவும் முக்கியமானது இந்த படத்தை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் பின்னர் நாம் பேசும் முதல் தொடரின் முழு சொற்பொழிவையும் புரிந்துகொள்வது உங்களுக்கு மிகவும் எளிதானது செயல்பாட்டு முன்மாதிரி மற்றும் முன்மாதிரி கருவி மற்றம் நேரடி கருவி இருந்தது பின்னர் எங்களுக்கு நேரடி உற்பத்தி இருந்தது எனவே இந்த இரண்டு இங்கிருந்து வருகிறது இந்த இரண்டையும் நாம் தொகுக்கும்போது அது விரைவு கருவிக்கு வழிவகுக்கிறது எனவே இங்கிருந்து ஒரு நட்சத்திரத்தை இங்கே குறிக்கிறேன் இந்த நட்சத்திரம் மறைமுக முன்மாதிரிகளைக் குறிக்கிறது இதன் மற்றொரு முக்கிய கிளையாக மறைமுக கருவி இருக்கும் எனவே இப்போது இந்த மறைமுக கருவி விரைவு முன்மாதிரி மூலம் எங்கிருந்து வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எனவே இது நாம் வரையும் ஒரு வரி இது முன்மாதிரிக்குரியது இது உற்பத்தியை எழுத முயற்சிக்கும் இடமாகும் இதுதான் தொழில்நுட்பம் ஆகும் நான் ஒரு வரைபடத்தை வரைகிறேன் இங்கே இது சேர்க்கை செயல்முறைகள் என்று அழைக்கப்படுகிறது இங்கே இது சேர்க்கை அல்லாத செயல்முறைகள் எனவே நீங்கள் நேரடியாக சேர்க்கப்படாத ஒரு தயாரிப்பை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு கருவியை உருவாக்குகிறீர்கள் அந்த கருவியில் இருந்து ஒரு தயாரிப்பை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் எனவே இந்த வரைபடம் மிகவும் முக்கியமானது நீங்கள் அதைப் பார்த்தால் செயல்பாட்டு முன்மாதிரியானது மறைமுக முன்மாதிரிக்கு வழிவகுக்கும் பின்னர் நீங்கள் இதிலிருந்து இதன் கிளையை மறைமுக கருவிக்கு எடுத்துச் செல்லலாம் சிலிக்கான் ரப்பர் அச்சுக்கு மாறாக இது பிளாஸ்டிக்கிலிருந்து மட்டுமல்ல உலோகங்களிலிருந்தும் தயாரிக்கப்பட்ட ஏராளமான பகுதிகளுக்குப் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் மறைமுக கருவி விரைவு கருவியின் ஒரு உறுப்பு என்று கருதப்படலாம் இருப்பினும் இது ஒரு அடுக்கு சார்ந்த செயல்முறை அல்ல ஏனெனில் கருவி தயாரிக்கப்பட்டு நீங்கள் அதை ஊற்றுகிறீர்கள் உதாரணமாக இழக்கும் மெழுகு வார்ப்பின் மெழுகு வடிவங்களை உருவாக்குவதற்கான ஒரு அச்சு இதன் மூலம் செய்யப்படுகிறது எனவே இழக்கும் மெழுகு வார்ப்பில் நீங்கள் ஒரு மாதிரியை உருவாக்கி அதிலிருந்து நீங்கள் ஒரு அச்சுகளை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் ஒரு பாலியூரிதீன் ஐ வார்ப்பதன் மூலம் ஒரு சேர்க்கை உற்பத்தி மாஸ்டரிடமிருந்து அச்சு பெறப்படுகிறது பின்னர் AM பகுதி அகற்றப்பட்ட பிறகு அலுமினிய பெட்டியால் ஃபக் பண்ணப்படுகிறது தேவையான அளவு மெழுகு வடிவங்களை செயலாக்க அச்சு பயன்படுத்தப்படுகிறது எனவே இது விரைவு முன்மாதிரி முறை தயாரிப்பிற்கு வழிவகுக்கிறது இந்த முறை தயாரித்தல் அச்சு தயாரிப்பிற்கு வழிவகுக்கிறது இந்த அச்சு இரண்டு வழிகளில் அச்சிடப்படலாம் மற்றும் இங்கிருந்து நீங்கள் தயாரிப்புக்கு செல்கிறீர்கள் எனவே இப்போது நாம் சொல்ல முயற்சிப்பது என்னவென்றால் இந்த வடிவத்தை ஆர் யிலிருந்து உருவாக்க முடியும் இந்த வடிவத்திலிருந்து நாம் அச்சு தயாரிக்கவும் பின்னர் ஒரு தயாரிப்பு செய்யவும் முயற்சிக்கிறோம் எனவே இது மறைமுக கருவிக்கு ஒரு எடுத்துக்காட்டு மறைமுக கருவியில் PUR அச்சு ஒரு சேர்க்கை உற்பத்தி மாஸ்டரிடமிருந்து பெறப்பட்டது ஓரளவு திறந்திருக்கும் இழக்கும் மெழுகு வார்ப்பு நுட்பத்தின் வார்ப்பு மெழுகு வடிவத்துடன் பிரிக்கப்பட்ட அச்சு பாதி இங்கே உள்ளது எனவே AM மாஸ்டரிடமிருந்து பெறப்பட்ட கருப்பு நிற துவாரங்கள் அலுமினிய சுவருடன் காப்புப் பிரதி எடுக்கப்பட்டன எனவே இது அலுமினிய சுவர் அல்லது இது எதுவாக இருந்தாலும் இந்த PUR துவாரங்கள் இதன் மூலம் நீங்கள் வெளியீட்டைப் பெற பொருளை நிரப்ப ஆரம்பிக்கலாம் இது நீங்கள் விரும்பிய வடிவமாக மாறுகிறது எனவே PUR அச்சுகளின் அதிக விறைப்பு சுவர்கள் காப்புப் பிரதி சுவர்களுடன் இணைந்து மிகவும் துல்லியமான மெழுகு வடிவங்களை வழங்கும் ஒரு அச்சுக்கு வழிவகுக்கிறது இது மென்மையான சிலிக்கான் அச்சுகளால் செய்யப்படலாம் எனவே மென்மையான சிலிக்கான் அச்சுகளுக்கு எப்போதும் இந்த சிக்கல் உள்ளது எனவே கடினமான ஒன்றை வலுப்படுத்துவதன் மூலம் அதைச் செய்கிறோம் அரைக்கப்பட்ட அனைத்து அலுமினிய கருவிகளுடன் ஒப்பிடுகையில் இது மலிவானது மற்றும் மிகக் குறைந்த நேரத்தைக் கொண்டுள்ளது தயாரிப்பு வாழ்க்கைச் சுழற்சியை நான்கு கட்டங்களாக பிரிக்கலாம் எனவே ஒன்று ஆரம்ப கட்டம் அடுத்தது வளர்ச்சி அடுத்தது முதிர்ச்சியடைந்தது மற்றும் கடைசியாக தோல்வியுற்றது அல்லது திரும்ப பெறுதல் இது தயாரிப்பு விற்பனையின் பாகங்களின் எண்ணிக்கையைப் பொறுத்ததாகும் எனவே இப்போது என்ன நடக்கிறது ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் தொடர்ந்து செய்யும்போது இந்த IIT மறைமுக கருவியைப் பயன்படுத்த முயற்சிக்கிறோம் அல்லது நான் இதை IDT ஆக மறைமுக கருவி வைத்துக்கொள்கிறேன் மேலும் வளர்ச்சியின் போதும் முதிர்ந்த கட்டத்திலும் இந்த IDT பயன்படுத்துகிறோம் ஏனெனில் இந்த IDT தோல்வி நிலைக்கு செல்லவில்லை எனவே ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த IDT நுட்பங்களைப் பயன்படுத்துகிறோம் மேலும் இதை வளர்ச்சியிலிருந்து ஆரம்ப நிலைக்கு மாற்றத் தொடங்குகிறோம் அதாவது அவை இன்னும் ஒரு வளர்ச்சியைக் கொண்டுள்ளன எனவே நிறுவனமானது அவர்களின் புதிய தயாரிப்புகளை வெளியிடுகிறார்கள் புதிய இயந்திரங்களை வெளியிடுகிறார்கள் அல்லது புதிய பதிப்புகளை வெளியிடுகிறார்கள் அதாவது அவை திரும்பி நகர்ந்து வணிகத்தின் ஆரம்ப கட்டத்திற்கு திரும்பி வருகின்றன எனவே இதைச் செய்வதற்கு அலுமினிய கருவிகளை அரைப்பதை ஒப்பிடுகையில் இந்த மறைமுக கருவியைப் பயன்படுத்த வேண்டும் எனவே நான் முன்பு கூறியது போல் நீங்கள் அலுமினிய கருவிகளால் செய்ய விரும்பினால் அது நிறைய நேரம் எடுக்கும் எனவே இந்த நுட்பங்களைப் பயன்படுத்தி மிக விரைவில் சுருங்கிவிட்டது இந்த வகையான அச்சு ஒரு சிறிய தொடர் உற்பத்திக்கும் சிக்கலான பகுதிகளுக்கும் பயன்படுத்தப்படலாம் தெர்மோசெட் முன்மாதிரி பொருட்களிலிருந்து கைமுறை வார்ப்பு மூலம் தயாரிக்கப்பட்ட மாதிரிகள் என மதிப்பிட முடியாத பகுதிகள் உள்ளன ஆனால் பிளாஸ்டிக் இஞ்செக்சன் மோல்டிங் இயந்திரம் மூலமாகவும் இந்த மறைமுக கருவியைப் பயன்படுத்த முயற்சிக்கும் இறுதித் தொடர் பொருட்களிலிருந்தும் தயாரிக்கப்பட வேண்டும் எனவே அதைத்தான் நான் அச்சுகளை உருவாக்க உலோக அடிப்படையிலான விரைவு முன்மாதிரி பயன்படுத்தலாம் என்று கூறினேன் எனவே பாரம்பரிய கருவிகளைத் தவிர்ப்பதற்கு கடுமையான அச்சுகள் தேவைப்படுகின்றன அலுமினியம் நிரப்பப்பட்ட எபோக்சியிலிருந்து ஒரு ஸ்டீரியோலிதோகிராஃபி அல்லது ஒரு பாலிமர் ஜெட் மாஸ்டரைப் பயன்படுத்தி பொருத்தமான அச்சுகளை நாம் பெறலாம் இருந்தபோதிலும் பொருளின் இந்த செயல்முறை RTV செயல்முறையை ஒத்திருக்கிறது சிறிய உற்பத்திக்கு நாம் முயற்சி செய்யலாம் எனவே வழக்கமான முறையில் நீண்ட சுழற்சியின் நேரம் என்ற குறைபாடை கவனத்தில் கொள்ள வேண்டும் இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ள படம் மறைமுக கருவிக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் எனவே இரண்டு வார்ப்பு பிசின் அச்சு பகுதிகளாக அவை அச்சு சட்டத்தில் செருகப்படுவதற்கு முன்பு இருக்கின்றன ஸ்டீரியோலிதோகிராபி மாஸ்டர் விளக்குகள் பழுப்பு நிறமாகவும் அச்சு பாகங்கள் கருப்பு நிறமாகவும் செருகப்படுவதற்கு முன்பு காணலாம் எனவே அதிக அடர்த்தி பாலியூரிதீன் ஒரு சிறிய தொடர் பாகங்கள் ஒரு பயணிகள் காருக்கான என்ஜின் பெட்டிக்காக சோதிக்கப்படுகின்றன எனவே அவர்கள் அதைச் சோதித்து அங்கீகரித்தார்கள் ஸ்டீரியோலிதோகிராஃபி மாஸ்டரை அடிப்படையாகக் கொண்ட தொடர் ஒத்த பகுதிகளின் தொகுப்பை உட்செலுத்துவதற்காக அலுமினியம் நிரப்பப்பட்ட எபோக்சியிலிருந்து தயாரிக்கப்படும் மறைமுக கருவி எனவே நாம் மறைமுக உற்பத்தியை நோக்கி நகரும்போது மறைமுக உற்பத்தி என்பது சேர்க்கை உற்பத்தி மாஸ்டரை அடிப்படையாகக் கொண்டது பாரம்பரிய உற்பத்தி தயாரிப்புகளுக்கு சமமான பண்புகளுடன் இறுதிப் பகுதியைப் பெறுவதே குறிக்கோள் இதன் விளைவாக மறைமுக உற்பத்தி என்பது பயன்பாட்டு நிலை உற்பத்திக்கு சொந்தமானது அதை அடுத்த திரையில் பார்ப்போம் கீழே உள்ள மறைமுக உற்பத்தி புள்ளிவிவரத்தின் எடுத்துக்காட்டு ஆறு உள் எரியறை இயந்திர அமைப்பில் முழுவதுமாக செய்யப்பட்டதைக் காட்டுகிறது எனவே இது முற்றிலும் சேர்க்கை உற்பத்தி மாஸ்டர் மூலம் செய்யப்படுகிறது எனவே மறைமுக உற்பத்தி உள் எரியறை இயந்திர அமைப்பு இடது பக்கத்தில் சேர்க்கை உற்பத்தி மற்றும் வலதுபுறத்தில் லேசர் சின்டர் பாலிஸ்டிரீன் அலுமினியம் ஆகியவை ஒரு வகையான பகுதியை வெளியிடுகின்றன இப்போது இது சிலிண்டரின் மேல் வைக்கப்பட்டுள்ளது பின்னர் அவர்கள் அதை சோதிக்கிறார்கள் இது கூழ்மப்பிரிப்பு எனவே இந்த பகுதிகளை ஒரு தண்டுக்கு பதிலாக எளிதில் சோதிக்க முடியும் அது ஒரு சுழற்சி விசைக்குஉட்பட்டால் மறைமுக உற்பத்தி மூலம் ஹவுசிங் எளிதில் செய்யப்படலாம் அதை நாங்கள் சோதிக்க முடியும் எனவே இப்போது நாம் தொடர்ந்து பேசும் அடிப்படை வரைபடத்திற்குச் செல்வோம் மறைமுக உற்பத்தி எங்கிருந்து வருகிறது எனவே சேர்க்கை உற்பத்தி விரைவு முன்மாதிரி விரைவு உற்பத்தி மற்றும் பின்னர் எங்கள் திட இமேஜிங் மற்றும் கருத்து மாடலிங் இருந்தது எங்கள் செயல்பாட்டு முன்மாதிரி இருந்தது பின்னர் எங்களிடம் முன்மாதிரி கருவி இருந்தது பின்னர் எங்களிடம் நேரடி கருவிநேரடி உற்பத்தி உள்ளது பின்னர் இங்கிருந்து நான் கடைசியாக இங்கே மறைமுக முன்மாதிரி என்று சொன்னேன் எங்களிடம் மறைமுக கருவி இருந்தது இப்போது நாம் இதை மறைமுக உற்பத்தி என்று அழைக்கிறோம் எனவே இங்கிருந்து நாங்கள் எடுத்தது இங்கே சென்றது இப்போது இங்கே நாம் பேசுவது மறைமுக உற்பத்தி எனவே இது ஒரு அடிப்படை வரைபடம் ஆகும் எனவே லேசர் சின்தேரிங் மூலம் பாலிஸ்டிரீனிலிருந்து தயாரிக்கப்பட்ட AM மாஸ்டரை அடிப்படையாகக் கொண்ட ஒரு வகையான பகுதியாக மறைமுக உற்பத்தி தயாரிக்கப்பட்டது எனவே லேசர் சின்தேரிங் செயல்முறை என்றால் என்ன என்பதை பின்னர் பார்ப்போம் ஆனால் இந்த வார்த்தையை லேசர் சின்தேரிங் செயல்முறை என்று குறிப்பிடுகிறோம் எனவே லேசர் சின்தேரிங் என்பது நீங்கள் பொடியை தொடக்கப் பொருளாகப் பயன்படுத்துகிறீர்கள் மேலும் இந்த பொடிகள் வெப்ப மூலத்தைப் பயன்படுத்தி ஒன்றுக்கொன்று ஒட்டப்படுகின்றன மேலும் இந்த வெப்ப மூலமானது லேசர் ஆகும் அளவிடப்பட்ட மாஸ்டர் ஆவியாதல் மாதிரி வார்ப்பு மூலம் அலுமினிய பகுதியாக மாற்றப்பட்டது இது ஒரு செயல்முறை இழக்கும் மெழுகு வார்ப்பு செயல்முறையுடன் நெருக்கமாக தொடர்புடையது இதன் விளைவாக தொடர்ச்சியான ஒரே மாதிரியான எஞ்சின் ஹவுசிங் பெறப்படுகிறது இது தொடர் அச்சுகள் கிடைப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே தீப்பிடித்த சோதனை உட்பட எஞ்சின் வடிவமைப்பை மேம்படுத்தவும் சரிபார்க்கவும் பயன்படுத்தப்படலாம் ஆனால் பந்தயத்திற்கான ஒரு சிறிய தொடர் தயாரிப்பாகவும் இதைப் பயன்படுத்தலாம் எனவே பொதுவாக இன்று நாம் இந்த பந்தய கார்களைப் பற்றி பேசும்போது அவை அனைத்தும் அதன் வகைகளில் ஒன்றாகும் எனவே இங்கே ஒரு அச்சை உருவாக்கி பின்னர் பல பகுதிகளை உருவாக்குவது பயனில்லை எனவே மக்கள் என்ன செய்கிறார்கள் இந்த சேர்க்கை உற்பத்தி நுட்பங்களை அவர்கள் இங்கே அச்சை உருவாக்குகிறார்கள் பின்னர் அதிலிருந்து வார்ப்பு வெளியீட்டைப் பெறுகிறார்கள் இது சோதனை தளத்தில் வைத்து அதன் செயல்திறனைக் காண்கிறார்கள் மேலும் அவர்கள் மாற்ற வேண்டுமானால் அவை விரைவாகத் திரும்பிச் சென்று இறுதி தயாரிப்பில் வேலை செய்கின்றன பின்னர் அவர்கள் அச்சை மாற்றி மாற்றினால் அது சாத்தியமானால் அவர்கள் அங்கு ஒரு செருகலை வைப்பார்கள் அது முடியாவிட்டால் அவர்கள் அச்சை மிக விரைவாக மீண்டும் செய்கிறார்கள் எனவே மறைமுகமான உற்பத்தி ஒரு பொருத்தமான உற்பத்தி முறையா இல்லையா என்பதைப் பற்றி இல்லாமல் இது ஒரு தொழில்நுட்பம் அல்லாதஆனால் பொருளாதார சம்பந்தப்பட்ட முக்கியமான இடமாகும் எனவே இது மறைமுக உற்பத்தியில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பகுதியாகும் எனவே இங்கே காற்று உட்கொள்ளும் பன்மடங்குகள் சேர்க்கை உற்பத்தி மாஸ்டரால் தயாரிக்கப்படுகின்றன இது பாலிஸ்டிரீனிலிருந்து லேசர் சின்தேரிங் மூலம் தயாரிக்கப்படுகிறது இதன் மேற்பரப்பு சிகிச்சையின் பின்னர் அலுமினியம் ஒரு வகையான பகுதியை இந்த மறைமுக உற்பத்தியைப் பயன்படுத்தி தயாரிக்கப்படுகிறது அதே செயல்முறையானது எரியறை இயந்திரத்தின் காற்று உட்கொள்ளும் பன்மடங்குகளை உருவாக்க பயன்படுத்தப்பட்டது இது கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளது முந்தைய திரையில் இருந்ததைப் போல இழக்கும் மெழுகு வார்ப்பு மூலம் இது அலுமினியத்திலிருந்து தயாரிக்கப்பட்டது நாம் ஏற்கனவே பார்த்த இடது பகுதியை பாலிஸ்டிரீனின் லேசர் சின்தேரிங் மூலம் மாஸ்டர் பற்றி விவாதித்தோம் இந்த செயல்முறையின் மற்றொரு மாறுபாடு இந்த புள்ளிவிவரத்தில் PMMA வகை பிளாஸ்டிக்கின் 3D அச்சிடும் செயல்முறையைக் காட்டுகிறது இவை அனைத்தும் துல்லியமான வார்ப்புகளும் வழங்கப்பட்ட பிளாஸ்டிக் இந்த படத்தில் ஒரு பந்தய காருக்கான பற்சக்கர பெட்டி தயாரிக்கப்பட்டுள்ளது எனவே மறைமுக உற்பத்தி இன்று திறம்பட ஏரோ ஆட்டோ மற்றும் நுகர்வு பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது எனவே சேர்க்கை உற்பத்திக்கான இயந்திரத்தின் வகுப்புகள் சேர்க்கை உற்பத்திக்கான பல்வேறு வகையான இயந்திரங்கள் சந்தையில் கிடைக்கின்றன எனவே அவை நாம் காணப்பட்ட பயன்பாட்டு நிலைகளுடன் தளர்வாக இணைக்கப்பட்டுள்ளன ஆனால் பயன்படுத்தப்படும் சேர்க்கை உற்பத்தி செயல்முறையிலிருந்து அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ சுயாதீனமாக உள்ளன ஃபேப்ரிகேட்டர் மற்றும் பிற பொதுவாக அடுக்கு சார்ந்த சேர்க்கை உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ஒரு இயந்திரம் ஃபேப்ரிகேட்டர் என அழைக்கப்படுகிறது குறிப்பாக இது ஒரு இறுதி பகுதிகளை உருவாக்க முடியும் என்றால் இது முன்மாதிரிகளை உருவாக்கும் திறன் கொண்டதாக இருந்தால் அது ஃபேப்ரிகேட்டர் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் அது முன்மாதிரி என்று அழைக்கப்படுகிறது அடுக்கு சார்ந்த சேர்க்கை உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ஒரு இயந்திரத்தை ஃபேப்ரிகேட்டர் என்று அழைக்கவும் இது முன்மாதிரிகளை உருவாக்குவதற்கு மட்டுமே என்றால் அது முன்மாதிரி என்று அழைக்கப்படுகிறது அனைத்து வகையான லேசர் சார்ந்த சேர்க்கை உற்பத்தி இயந்திரங்களை அச்சுப்பொறி 3D அச்சுப்பொறி என அழைப்பதே காலப்போக்கு பெரும்பாலும் தனிப்பட்ட தொழில்முறை அல்லது ஒத்த சொற்கள் போன்ற முன்னொட்டுடன் பொதுவாக சேர்க்கை உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகிறது சேர்க்கை உற்பத்தி இயந்திரங்களின் துறை வழக்குச்சொல் உண்மையில் துறை வழக்குச்சொல் உருவாக்கப்பட்டுள்ளது இது ஒரு சந்தையில் உள்ள அனைத்து சேர்க்கை இயந்திரங்களுக்கும் தோராயமாக மூன்று வகைகளுக்கு ஒதுக்கப்படுகிறது ஃபேபர் அலுவலக இயந்திரங்கள் மற்றும் கடை தளஇயந்திரங்கள் எனவே ஃபேபர் என்பது தனிப்பட்ட 3D பிரிண்டிங் பின்னர் அலுவலக இயந்திரங்கள் 3D பிரிண்டர்கள் அவை சற்று பெரியவை மற்றும் கடை தளஇயந்திரங்கள் பெரிய பகுதிகளை பெறும் மிகப் பெரியவை எனவே மேலும் துறை வழக்குச்சொல்லின் விவரங்களின் பெயர்களின் விவரங்களை பார்க்கும்போதுஇவை தனிப்பட்ட ஃபேப்ரிகேட்டர் தனிப்பட்ட ஃபேபர் தனிப்பட்ட அச்சுப்பொறி தனிப்பட்ட 3D அச்சுப்பொறி என்றும் அழைக்கப்படுகின்றன பயன்பாடுகள் ஆனது வீட்டு அலுவலகத்தில் அரை தொழில்முறை அல்லது தனியார் பயன்பாடாகும் பயன்பாட்டு நிலை விரைவு முன்மாதிரி திட இமேஜிங் மேலும் கருத்து மாடலிங் இந்த ஃபேபர்கள் பொதுவாக பயன்படுத்தப்படும் பயன்பாட்டு நிலைகள் பின்னர் அலுவலக இயந்திரங்களை அலுவலக அச்சுப்பொறிகள் தொழில்முறை அச்சுப்பொறிகள் தொழில்முறை 3D அச்சுப்பொறிகள் என்று அழைக்கலாம் அலுவலகத்தில் அல்லது பட்டறைகளில் தொழில்முறை பயன்பாடு இது விரைவு முன்மாதிரி செயல்பாட்டு முன்மாதிரி இரண்டாம் நிலை விரைவு முன்மாதிரி செயல்முறைக்கான மாஸ்டர் ஆகியவற்றை இந்த அலுவலக இயந்திரங்கள் மூலம் செய்ய முடியும் கடை தளஇயந்திரங்கள் உற்பத்தி இயந்திரங்கள் உற்பத்தி அச்சுப்பொறி உற்பத்தியில் தொழில்முறை பயன்பாடு அல்லது தொழில்முறை வேலை கடைகள் பற்றி நாம் பேசும்போது விரைவு உற்பத்தி நேரடி முன்மாதிரி மற்றும் நேரடி கருவிக்கு இது பயன்படுத்தக்கூடிய பயன்பாடுகள் எனவே அலுவலக கடை தளஇயந்திரங்களைப் பயன்படுத்தக்கூடிய இடங்கள் இவை பொதுவான சுருக்கமான ஃபேபர் குறிப்பாக ஒரு சிறிய எளிய மற்றும் மலிவான இயந்திரத்தை நிவர்த்தி செய்ய பயன்படுத்தப்படுவதால் நீங்கள் பொருளாதார இயந்திரம் என்று சொல்லலாம் ஃபேபர் ஒரு தனியார் நபர் அல்லது தனியார் நபர்களின் குழுவால் பயன்படுத்தப்பட்டு இயங்கினால் வீட்டிலிருந்தோ அல்லது ஒரு சக பணியாளர் இடத்திலிருந்தோ இது பெருகிய முறையில் தனிப்பட்ட ஃபேபர் என்று அழைக்கப்படுகிறது இன்று உங்கள் இரண்டு காகிதங்களை அச்சிடுவது போல இப்போது 3D அச்சுப்பொறிகளும் உங்கள் உள்நாட்டு சாதனங்களின் ஒரு பகுதியாக மாறிவிட்டன எனவே கணினி 2D அச்சுப்பொறி இப்போது 3D அச்சுப்பொறியும் மேசையில் உள்ள வகைக்கு வருகிறது அலுவலக சூழலில் அலுவலக இயந்திரத்தை இயக்க முடியும் அதாவது இது குறைந்தபட்ச இரைச்சல் வாசனை மற்றும் துகள்களை வெளியிடுகிறது சுற்றுச்சூழல் பார்வையில் இருந்து இப்போது இரைச்சல் மற்றும் வாசனை ஆகியவை மிக முக்கியமானது உங்கள் கொட்டை வடிநீர் இயந்திரத்தைப் போலவே கேற்றிட்ஜ்களிலும் பொதுவாக வழங்கப்படுவதால் கட்டுமானப் பொருள் மீண்டும் நிரப்பப்படலாம் உங்கள் காபி பொடியை பாக்கெட்டுகளில் நீங்கள் பெறும் கொட்டை வடிநீர் இயந்திரங்கள் இங்கே நீங்கள் அதை கேற்றிட்ஜ்களில் பெறுகிறீர்கள் அச்சுப்பொறி செயல்பாடு போன்று கேற்றிட்ஜ்களை மாற்றுவதுகையாளுதல் மற்றும் பின் செயலாக்கம் ஆகியவை மிகவும் எளிதானது அலுவலகம் அல்லது வீட்டு கழிவுகளை அப்புறப்படுத்துதல் என்பது முக்கியமானது கடை தளஇயந்திரங்களுக்கு பயிற்சி பெற்ற பணியாளர்கள் மற்றும் தளவாடங்கள் உள்ளிட்ட தொழில்துறை சூழல் தேவைப்படுகிறது எனவே இன்று மக்கள் பேசுவது ஒரு சேர்க்கை உற்பத்தி இயந்திரமாகும் இது பல மூலங்களை தொடக்கப் பொருளாக எடுத்துக் கொள்ளலாம் மேலும் வெளியீட்டைப் பெற இந்த தொடக்கப் பொருளில் சேர பல்வேறு வகையான வெப்ப மூலங்களைப் பயன்படுத்துகிறது இது அதிக உற்பத்தி மற்றும் உற்பத்தித்திறனுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது சில நேரங்களில் கரைப்பான் மற்றும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே எளிய செயல்பாடுகளை விட பொருளாதார ரீதியான உற்பத்தி முக்கியமானது நிறுவனத்தின் வியூகம் மற்றும் குறைந்தபட்சம் சொல் அச்சுப்பொறியை இணைக்கும் போக்கு ஆகியவற்றைப் பொறுத்து இந்த 3 பிரிவுகள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஒப்புக் கொள்ளப்படுகின்றன எனவே சேர்க்கை உற்பத்தி என்பதில் மக்கள் அச்சுப்பொறி என்ற வார்த்தையைப் பயன்படுத்தத் தொடங்கியுள்ளனர் எனவே முந்தைய அட்டவணையில் இந்த துறை வழக்குச்சொல் கட்டமைக்கப்பட்டு பயன்பாட்டு நிலைக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இன்று இது மீண்டும் மக்களால் கலந்து பயன்படுத்தப்படுகிறது காண்பிக்கப்படும் இயந்திரம் ஃபேபர் அலுவலக இயந்திரம் மற்றும் கடைத் தளம் ஆகிய மூன்று வகைகளில் ஒன்றான இயந்திரத்தின் வழக்கமான தோற்றத்தைக் காட்டுகிறது நிச்சயமாக இங்கே இயந்திர காட்சி வெறும் எடுத்துக்காட்டுகள் எனவே ஆபரேட்டர்களின் பார்வையில் இருந்து பார்த்தால் சேர்க்கை உற்பத்தி இயந்திரங்களை தொழில்முறை திறன்களுக்கு ஏற்பசெயல்பாட்டிற்கும் விலைக்கு ஏற்ப வகைப்படுத்தலாம் எனவே இங்கே தேவையான உள்கட்டமைப்பு செயல்பாட்டுக்கான தொழில்முறை திறன் மற்றும் சராசரி விலை ஆகியவற்றின் படி உள்ளது இது சேர்க்கை உற்பத்தி இயந்திரத்தை மேலும் வகைப்படுத்தும் அட்டவணை எனவே இந்த விலைகள் அனைத்தும் தற்காலிகமானது இது 2011 இல் உருவாக்கப்பட்டது இன்று நிச்சயமாக புதிய இயந்திரங்கள் சேர்க்கப்படுகின்றன ஆனால் வகுப்பு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கிறது மேலும் இயக்குபவர்களின் திறன்களும் மாற்றப்படுகின்றன அதாவது இன்று செயற்கை நுண்ணறிவு மிகவும் எளிது மேலும் இது பயன்பாடுகளுக்கு தனிப்பயனாக்கப்பட்டுள்ளது எனவே ஒரு இயக்குபவரின் திறன் இப்போது இயந்திர நுண்ணறிவை நோக்கித் தள்ளப்படுகிறது எனவே இயந்திரங்களின் வகுப்பு ஃபேபர் அலுவலக அச்சுப்பொறி மற்றும் கடை தள இயந்திரங்கள் கணினியை இயக்குவதற்கான அடிப்படை திறன்களைக் கொண்ட ஒவ்வொருவரும் ஃபேபர் இயந்திரங்களை இயக்க முடியும் அலுவலக அச்சுப்பொறிக்கு ஒரு சிறிய அளவு தொழில்முறை பயிற்சி தேவை மேலும் அவர் 3D CAD ஐ அறிந்து கொள்ள வேண்டும் மற்றும் கடைத் தள தொழில்நுட்ப வல்லுநர்கள் தேவைப்படுகிறார்கள் ஏனென்றால் வேலையை செயலாக்கியபின் அதற்கு பின் செயலாக்கம் போன்ற அனைத்தும் தேவைப்படுகிறது எனவே ஃபேபரைப் பற்றி பேசும்போது சமையலறை மேசை இருந்தால் போதும்வேறு எந்த உள்கட்டமைப்பும் தேவையில்லை அது உங்கள் மைக்ரோவேவ் அடுப்பைப் போலவே உள்ளது சிறப்பு உள்கட்டமைப்பு எதுவும் இன்றியமையாதது ஒரு தனி அலுவலக இடம் பொருள் மற்றும் பகுதிகளைக் கையாளவும் இரைச்சலில் இருந்து விலகி இருக்கவும் உதவுகிறது எனவே இது கடைத் தளத்தில் பயன்படுத்தப்படுகிறது இது இங்கு பயன்படுத்தப்படும் வார்ப்பு ஆகும் எனவே இப்போது வரை நாம் கற்றுக்கொண்டவற்றை நினைவுகூரவும் மறுபரிசீலனை செய்யவும் இங்கே சில வரையறைகள் உள்ளது சேர்க்கை உற்பத்தி என்பது ஒரு அடுக்கு அடிப்படையிலான தானியங்கு புனையமைப்பு செயல்முறையாகும் இது ஒரு 3D CAD தரவிலிருந்து நேரடியாக பகுதியைப் பொறுத்து கருவிகளைப் பயன்படுத்தாமல் அளவிடப்பட்ட 3 பரிமாண இயற்பியல் பொருள்களை உருவாக்குகிறது முன்மாதிரி என்பது சேர்க்கை உற்பத்தியின் பயன்பாட்டு நிலைகளில் ஒன்றாகும் அங்கு இரண்டு துணை நிலைகளை வேறுபடுத்தி அறியலாம் திட இமேஜிங் அல்லது கருத்து மாடலிங் என்பது ஒரு அடிப்படைக் கருத்தை சரிபார்க்கப் பயன்படுத்தப்படும் பகுதிகளின் குடும்பத்தை வரையறுக்கிறது பகுதி முப்பரிமாண படம் அல்லது சிலையை ஒத்திருக்கிறது எனவே இது திட இமேஜிங் பிற்கால உற்பத்தியின் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட செயல்பாடுகளை சோதனை செய்யவும் சரிபார்க்கவும் அல்லது உற்பத்தி முடிவை எடுக்கவும் செயல்பாட்டு முன்மாதிரி பயன்படுத்தப்படுகிறது மாதிரியை இறுதி பகுதியாக பயன்படுத்த முடியாது என்றாலும் அந்த முன் மாதிரியானது செயல்பாட்டு முன்மாதிரிகள் என அழைக்கப்படுகிறது எனவே இவை முன்மாதிரி நுட்பங்களின் கீழ் உள்ளன விரைவு உற்பத்தியைப் பற்றி நாம் பேசும்போது பயன்பாட்டு மட்டத்தில் இறுதி தயாரிப்புகள் அல்லது இறுதிப் பகுதிகளை வழங்கும் அனைத்து செயல்முறைகளையும் சுருக்கமாகக் கூறுகிறது இதில் எங்களுக்கு இரண்டு துணை வகைப்பாடுகள் உள்ளன அவை நேரடி உற்பத்தி மற்றும் நேரடி கருவி இதன் விளைவாக நேர்மறையானதாக இருந்தால் அது விரைவு உற்பத்தி என்று அழைக்கப்படுகிறது இதன் விளைவாக வரும் பகுதி எதிர்மறையாக இருந்தால் அதாவது அச்சாக இருந்தால் அது நேரடி கருவி என அழைக்கப்படுகிறது விரைவுக்கருவி என்றால் என்ன கோர் குழி அல்லது கருவி அச்சோ மற்றும் வார்ப்பு அச்சுகளுக்கான செருகல்களாகப் பயன்படுத்தப்படும் இறுதி பகுதிக்கு வழிவகுக்கும் அனைத்து AM செயல்முறைகளையும் உள்ளடக்கியது முன்மாதிரி கருவி என்பது தொடர்புடைய பயன்பாட்டு நிலை விரைவு முன்மாதிரி மற்றும் விரைவு உற்பத்திக்கு இடையிலான ஒருவித இடைநிலை முன்மாதிரி கருவி ஆகும் பின்னர் மறைமுக முன்மாதிரி மறைமுக கருவி மற்றும் மறைமுக உற்பத்தி ஆகியவை நாம் பார்த்த கடைசி கட்டமாகும் பயனாளர்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக சேர்க்கப்பட்ட தயாரிக்கப்பட்ட பாகங்கள் பண்புகளை மேம்படுத்த மறைமுக முன்மாதிரி பயன்படுத்தப்படுகிறது சேர்க்கை உற்பத்தி பகுதி அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் நாங்கள் மறைமுக முன்மாதிரிகளைப் பயன்படுத்துகிறோம் மறைமுக கருவி அனைத்து மறைமுக செயல்முறைகளும் செய்யும் அதே நகலெடுக்கும் நடைமுறையை அடிப்படையாகக் கொண்டது இறுதிப் பகுதியைப் பெறுவது குறிக்கோள் அல்ல ஆனால் இறுதி பகுதிகளின் சிறிய அல்லது நடுத்தர அளவிலான தொகுதி உற்பத்திக்கான அடிப்படையை வழங்கும் கருவி மறைமுக கருவியாகும் மறைமுக உற்பத்தி என்றால் என்ன சேர்க்கை உற்பத்தியின் மாஸ்டர் களையும் அடிப்படையாகக் கொண்டது பாரம்பரிய உற்பத்தி தயாரிப்புகளுக்கு சமமான பண்புகளுடன் இறுதிப் பகுதியைப் பெறுவதே குறிக்கோள் ஆகும் இது மறைமுக உற்பத்தி என அழைக்கப்படுகிறது தயவுசெய்து இந்த வரையறைகளை நினைவில் வைக்க முயற்சி செய்யுங்கள் அவை இந்த பாடத்திட்டத்தை முழுமையாக புரிந்துகொள்ள உதவும் விளக்கங்கள் ஆகும் சேர்க்கை உற்பத்தியின் பயன்பாட்டின் விவாதத்தை சுருக்கமாகச் சொல்வது இன்று அனைத்து நிலை பயன்பாடுகளும் மற்றும் அனைத்து கிளைகளும் ஏற்கனவே சேர்க்கை உற்பத்தியின் திறனிலிருந்து பயனடைகின்றன என்பதை நிரூபிக்கிறது வரையறை நடைமுறையில் ஒரு தொழில்முறை விவாதத்தை ஆதரிக்கிறது வெவ்வேறு பயன்பாட்டு நிலைகளை வேறுபடுத்துவது மிகவும் முக்கியம் பயனர் தங்கள் எதிர்பார்ப்புகளை சரியாக வரையறுக்காததால் ஏமாற்றங்கள் பெரும்பாலும் ஏற்படுகின்றன பல்வேறு சேர்க்கை உற்பத்தி செயல்முறைகள் பயனர் தேவைகளைப் பூர்த்தி செய்வதற்கு மாற்றாக கூட பயன்படுத்தலாம் இந்த உண்மையைப் பயன்படுத்த வணிக ரீதியாகக் கிடைக்கும் வெவ்வேறு சேர்க்கை உற்பத்தி செயல்முறைகள் வழங்கப்படுகின்றன இன்று வரையறுக்கப்பட்ட தொடக்கப் பொருள் மோசமான மேற்பரப்பு தரம் மற்றும் சேர்க்கை உற்பத்தி செயல்முறையின் மிகச் சிறிய செயல்திறன் போன்ற கட்டுப்பாடுகள் விரைவாகக் கடக்கப்படும் அவை இப்போது உலகளவில் நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்துறை தயாரிப்பு உருவாக்குநர்கள் அனைத்து அம்சங்களிலும் பணியாற்றுவதால் மக்கள் அதிலிருந்து வெளியேறுகிறார்கள் இந்த புதிய தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் மற்றும் முழுமையான புதிய செயல்முறைகள் விரைவில் கிடைக்கும் எலக்ட்ரானிக் பாகங்கள் மற்றும் மருத்துவ பயன்பாடுகளுக்கான அனைத்து வகையான தொழில்துறை தயாரிப்புகளுக்கான புதிய பயன்பாட்டுத் துறையை அவர்கள் திறப்பார்கள் இது இன்று அதிகம் பேசப்படுகிறது விரைவு உற்பத்திக்கான தேவையை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய சேர்க்கை உற்பத்திப் பகுதியின் முக்கிய பண்பு என்ன உற்பத்தி உற்பத்தி மற்றும் சேர்க்கை உற்பத்திக்கு என்ன வித்தியாசம் உற்பத்தி உற்பத்தி சேர்க்கை உற்பத்தி மற்றும் அடுக்கு அடிப்படையிலான உற்பத்திக்கு என்ன தொடர்பு செயல்பாட்டு முன்மாதிரி மற்றும் நேரடி உற்பத்திக்கு என்ன வித்தியாசம் இந்த அளவுருவில் மறைமுக உற்பத்தி எந்த அளவுருக்கள் சார்ந்துள்ளது மற்றும் வகைகள் மற்றும் சேர்க்கை உற்பத்தியின் துறை வழக்குச்சொல் இந்த விளக்கக்காட்சியில் உள்ளடக்கப்பட்ட சில தலைப்புகள் ஆகும் எனவே மாணவர்களுக்கான பணி இந்த பணியை நீங்கள் செயல்படுத்தத் தொடங்கும்போது அது உங்களுக்கு சிறந்த புரிதலைத் தருகிறது எனவே பணி சந்தையில் கிடைக்கும் களிமண்ணை எடுத்து 5 சென்டிமீட்டர் x 5 சென்டிமீட்டர் x 5 சென்டிமீட்டர் அளவிலான ஒரு பொம்மையை உருவாக்குங்கள் மேலும் இது பொறியியல் கல்லூரி மாணவர்களை மட்டுமே மையப்படுத்த வேண்டும் அல்லது 18 முதல் 25 வயது வரையிலான நபர்களுக்கானது எனவே நீங்கள் அதை பொறியியல் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் எனவே இந்த வயதினரை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு களிமண் மாதிரியை உருவாக்க வேண்டும் இது பரிமாணம் 5 சென்டிமீட்டர் x 5 சென்டிமீட்டர் x 5 சென்டிமீட்டரை கடக்கக்கூடாது தயவுசெய்து இந்த பயிற்சியைச் செய்து நாங்கள் எவ்வாறு மாதிரிகளை உருவாக்குகிறோம் என்பதைப் பார்க்க முயற்சிக்கவும் பின்னர் இந்த மாதிரிகளில் ஏற்படக்கூடிய தோல்விகள் என்ன என்பதை நீங்கள் காண்பீர்கள் மேலும் இந்த மாதிரிகளின் வரம்புகளையும் நீங்கள் காண்பீர்கள் அதிக மாதிரிகளை செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஒரே ஒரு தரமான மாதிரியை உருவாக்கினாலும் சரி பின்னர் நீங்கள் ஒவ்வொரு அடுக்கு நுட்பத்தைப் பயன்படுத்தினீர்களா என்பதையும் பார்க்க வேண்டும் நீங்கள் அதைப் பயன்படுத்தினால் அதே பகுதியைக் கட்டுவதற்கு குறைவான நேரம் எடுத்துக் கொள்கிறதா என்பதைப் பார்க்கலாம் தயவுசெய்து செய்ய முயற்சிக்கவும் இந்த பாடத்திட்டத்தில் நாம் படிப்பதைப் பாராட்ட இது முயற்சிக்கும் மிக்க நன்றி